வணக்கம் நான் ஜெயந்த சாட்டர்ஜி ஐஐடி கான்பூரில் பணிபுரிகிறேன் நாம் சேவை மேலாண்மை மற்றும் அதை சார்ந்து எழும் பிரச்சினைகள் பற்றி விவாதித்து வருகிறோம் கடந்த சில வாரங்களாக சேவை மேலாண்மை யுத்திகள் பற்றி நாம் பார்த்து வருகிறோம் இந்த சேவை மேலாண்மை யுத்திகளை சுருக்கமாக செவன் P's seven P's என்றழைக்கிறோம் இவைகளில் சர்வீசஸ் மார்க்கெட்டிங் ஸ்டடெர்ஜி மற்றும் ஆப்ரேஷன் ஸ்டடெர்ஜி என்பவைகளும் அடங்கும் ஏனெனில் நாம் சர்வீசஸ் என்ற தலைப்பை பற்றி விவாதிக்கும் பொழுது மார்க்கெட்டிங் மற்றும் ஆப்ரேஷன் இவை இரண்டையும் வெகு சுலபமாக பிரித்து கூறிவிடமுடியாது இவை ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புள்ளவை இதன் காரணமாகவே நாம் முன்னர் விவாதித்த மாதிரிகளான சர்விக்ஷன் போன்றவை உருவாகின நாம் முன்பு விவாதித்த செவன் P's seven P's என்பவைகளில் சர்வீஸ் ப்ராடக்ட்மற்றும் இதன் கட்டமைப்பு பற்றியும் மேலும் ஒரு சேவையை ஒரு ப்ராடக்ட் என்பதாக வழங்கும் பொழுது அதில் அமைந்துள்ள அம்சங்கள் பற்றியும் விவரமாக பார்த்திருக்கிறோம் இதில் மற்றவை P என்பதைக் குறிக்கும் விதமாக பிராசஸ் மற்றும் பீப்பிள் என்பவைகளையும் பிசிகல் எவிடென்ஸ் என்பவைகளைப் பற்றியும் சேவை வழங்கும் சூழல் என்பவை பற்றியும் பார்த்திருக்கிறோம் மேலும் சேவை அமைப்பு மற்றும் சேவை வழங்கும் சூழல் பற்றிய தலைப்பை நாம் சர்வீஸ் ஸ்கேல் இஸ்யூஸ் என்ற தலைப்பின் கீழ் பின்னர் வரும் வகுப்புகளில் நேரமிருந்தால் விவாதிக்கலாம் நாம் பிரமோஷன்கஸ்டமர் எஜுகேஷன் promotion customer education என்ற இவை எவ்வாறு சேவைகள் கண்ணோட்டத்தில் ஒன்றிணைந்து அமைந்துள்ளன என்பதையும் பார்த்திருக்கிறோம் இனி நாம் பார்க்க வேண்டிய முக்கிய 3 P என்பவை இடம் விலை என்ற இந்த இரண்டில் முதலில் இடம் பற்றி நாம் விவாதிக்கலாம் தொடக்கத்தில் அமைந்திருந்த 4 P என்று கருதப்பட்டவைகள் ப்ராடக்ட் பிரமோஷன்ப்லேஸ் மற்றும் பிரைஸ் என்பவைகளாகும் இவை நான்கும் ஒன்றுக்கொன்று நெருக்கமான தொடர்புடையவை இன்றைய சேவைகள் பற்றிய வகுப்பில் எவ்வாறு இந்த நான்கு இடையே உள்ள தொடர்புகளைகொண்டு புதிய யுக்திகள் மூலம் புதிய வியாபார மாதிரிகளை எவ்வாறு உருவாக்குவது என்று பார்க்கலாம் வியாபாரத்தில் அதன் சேவைகள் யாவும் அதன் வாடிக்கையாளரை அடைய வேண்டும் எனவே அதற்காக இவர்கள் இருவரும் தொடர்பு கொள்ளும் தொடர்பு மையங்கள் உருவாக்க வேண்டும் தொடக்கத்தில் இந்த தொடர்பு மையங்கள் அனைத்தும் வியாபார நிறுவனத்தினால் இயக்கப்பட்டு வந்தன ஆனால் காலப்போக்கில் இவைகளின் இயக்கங்களை மற்ற வியாபார நிறுவனங்களுக்கு வழங்கினர் அடிப்படையில் ஒரு ப்ராடக்ட் அல்லது சேவையை அதன் உற்பத்தி இடத்திலிருந்து வாடிக்கையாளரை அடைவது என்ற கட்டமைப்பை உருவாக்குவதற்கு வாடிக்கையாளர் எதிர்பார்க்கும் சேவை ஒரு பேக்கேஜ் அமைப்பாக அவரை சென்றடைகிறது இதனை டெலிவரி செயின் என்று அழைக்கிறோம் இவ்வாறான டெலிவரி செயின் அமைப்பில் சேவைகளை வழங்கும் பொழுது ஏற்படும் பரிவர்த்தனை செலவை குறைப்பதில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது வாடிக்கையாளர் தனது சொந்த உபயோகத்திற்காக பல ப்ராடக்ட்களை விரும்பலாம் உதாரணமாக பல்வேறு உணவு தின்பண்டங்கள் மற்றும் அவரது வாழ்க்கை முறைக்கு ஏற்ற ப்ராடக்ட்களை சொல்லலாம் இவை அனைத்தையும் தனித்தனியாக உற்பத்தி நிறுவனத்திடமிருந்து வரவழைக்கும் பொழுது அதற்கான பரிவர்த்தனை செலவு அதிகமாகிறது அதாவது எத்தனை எண்ணிக்கையில் ப்ராடக்ட் உள்ளதோ அதே எண்ணிக்கையில் பரிவர்த்தனை செலவு அளவு இருக்கும் ஆனால் இந்த அனைத்து ப்ராடக்ட்களையும் ஒன்று திரட்டி ஒரே தொடர்பு மையம் மூலமாக ஒரே நபரால் வழங்கப்பட்டால் பரிவர்த்தனை செலவு குறைவும் இவ்வாறு சேவைகள் விநியோக கட்டமைப்பில் எப்பொழுதுமே பரிவர்த்தனை செலவினை குறைப்பதற்காக முயற்சிகள் முன்பிருந்தே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் இந்த சேவைகளை வழங்குவதற்கான ஏற்பாடு முறைகள் சேவை அட்டவணை செலவு இவைகளின் மேலாண்மை எப்பொழுதுமே இருந்து வருகிறது ப்ராடக்ட் விற்பனை உலகத்தில் இந்த குறிப்பிட்ட விவாதம் இயல்பாக இடம்பெறும் இவ்வாறு சேவைகளை விநியோகிப்பதற்கு நேரடி முறை மற்றும் மின்னணு முறை இவை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன நாம் இப்பொழுது எவ்வாறு மின்னணு சேவை விநியோக முறை என்பது வியாபாரதன்மையினை மாற்றாமல் அமைந்துள்ளது என்பதை பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு கைப்பேசியை மின்னணு முறையிலும் வாங்கலாம் அல்லது நேரடியாக ஒரு கடைக்குச் சென்று அங்கும் இதனை வாங்கலாம் இவ்வாறு மின்னணு முறை மற்றும் நேரடி முறைகளில் நாம் பொருட்களை வாங்கும் பொழுது இவற்றின் பரிவர்த்தனை செலவு நேரம் இடம் இவைகளைப் பொறுத்து அதனதன் நன்மைகளை நாம் பெறுகிறோம் ஆனால் வியாபாரத்தில் பொருள்களாக உதாரணமாக கைப்பேசிடூத் பேஸ்ட் அல்லது சோப்பு போன்றவைகளை மின்னணு முறை அல்லது நேரடியாக வாங்கும் பொழுது அவற்றில் மாற்றம் இருப்பதில்லை ஆனால் வியாபார சேவையாக நாம் மின்னணு முறையில் பெரும்பொழுது பல சேவைகளுக்கு இவை இடையூறாக மாறி அந்த சேவைகளை மாற்றி இருக்கிறது இந்த மின்னணு முறை காரணமாக முன்னர் இருந்த பல்வேறு சேவைகள் மறைந்து புதிய வியாபார மாதிரிகள் உருவாகியுள்ளன எனவே வியாபார சேவைகளில் நாம் அன்றாட பொருள்கள் நிலை மாறவில்லை ஆனால் வாடிக்கையாளரான நமக்கு கிடைக்கும் அனுபவங்கள் செயல்திறன் தீர்வுகள் இவை நேரடியாக வழங்கப்படுவதில்லை உதாரணமாக ரயில் நேரம்ஹோட்டல்களில் தங்குவதற்கான கட்டணம்பேருந்து நேர அட்டவணை போன்றவை தகவல் மையங்களில் நேரடியாக முகத்திற்கு முகம் பார்த்து பேசிக் கொள்ளும் நபர்கள் மூலம் கிடைத்த தகவல்கள் காலப்போக்கில் தொலைபேசி மூலம் கிடைக்க துவங்கியது ஆனால் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இவை புகுந்தபின் மேலும் இன்டர்நெட் சேவைகள் இவற்றுடன் இணைந்த பிறகு இந்த அனைத்து தகவல்களையும் நாம் வலைதளங்கள் மூலம் பெறத் துவங்கி விட்டோம் இவை அனைத்தும் நேரடி முறை அல்ல இவை வியாபார உலகத்தையே எவ்வாறு மாற்றி விட்டன என்பதைத்தான் பார்க்க இருக்கிறோம் இந்த வகையில் வியாபார விநியோக சேவையில் ஒன்றோடொன்று இணைந்து 3 தன்மைகள் உள்ளன அதாவது நாம் வழங்கும் சேவைகளை பற்றிய தகவல் ஓட்டம் இரண்டாவதாக சேவை பற்றிய பேச்சு வார்த்தை மற்றும் பணப் பரிமாற்றம் முதலாவதாக வாடிக்கையாளரிடம் நம்மிடம் என்னென்ன சேவைகள் இருக்கின்றன என்பதை தெரிவிக்க வேண்டும் இது ஒரு வகையில் ஒரு பாடலுக்கு கொடுக்கப்படும் தலைப்பு அல்லது இசைக்கும் இசைக்கு கொடுக்கப்படும் தலைப்பு அல்லது ஒரு படத்திற்கு கொடுக்கப்படும் தலைப்பு போன்றது அடுத்த இரண்டாவது நிலையில் நாம் பேச்சுவார்த்தை மற்றும் பண பரிமாற்றத்தை செய்கிறோம்அதாவது வாடிக்கையாளர் நமது பொருள்களுக்கு உண்டான பணத்தினை கொடுப்பதன் மூலம் அவற்றை பெறுவதற்கு தகுதி ஆகிறார் மூன்றாவது நிலையாக வாடிக்கையாளர் விரும்பிய சேவை அவருக்கு வழங்கப்படுகிறதுஇந்த சேவை பல வடிவங்களில் வழங்கப்படுகிறது இனி அடுத்ததாக என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் உங்களுக்கு முன்னால் உள்ள திரையில் பல ப்ராடக்ட் உள்ளன இதில் இடப்பக்கம் அமைந்துள்ள ப்ராடக்ட் மூன்றும் நமக்கு இசையை வழங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டனமேலும் நடு மற்றும் வலது கைப் பக்கம் அமைந்துள்ள ப்ராடக்ட் இவை நமக்கு புகைப்படங்கள் பெற்றுத் தருவதற்கும் அவற்றை உருவாக்குவதற்கும் வீடியோ உருவாக்கத்திற்கும் பயன்படுத்தப்பட்டன பல வருடங்களாக இவைகள் பொழுதுபோக்கு சார்த்த அனுபவங்களை கொடுத்து உள்ளன இவை போல பல நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்ட இசையை சுருக்கமான அல்லது நீண்ட பதிவுகளாக தொடக்கத்தில் வினயல் பொருள்களைப் பயன்படுத்தி பின் சிடி டிவிடி போன்றவைகளில் நமக்கு வழங்கி வந்தன இவை அனைத்தும் முதலில் உருவாக்கப்பட்டு பின்னர் விற்பனை செய்யப்படும் கடைகளுக்கு பல்வேறு நிலையில் உள்ள விநியோக முறை மூலம் எவ்வாறு டூத் பேஸ்ட் அல்லது அது போன்ற பொருள்கள் விற்பனைசெய்யபட்டதோ அதே போல் செயல்பட்டன ஆனால் இப்போது அவை எவ்வாறு வழங்கப்படுகின்றன என்பதை சற்று பார்ப்போம் அதேபோல செய்தித்தாள் அச்சிடுதல் என்பதும் ஒரு வகையான சேவை இவை செய்திகளை நமக்கு வழங்கிவரும் சேவையை ஒவ்வொரு அதிகாலையும் செய்து வந்தன மேலும் நமது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக பல வருடங்களாக இருந்து வந்தன அவ்வாறு ஜெனரேஷன் y என்று அழைக்கப்படும் இந்த தலைமுறையினர் இந்த சேவையை பெறுவதில்லை இந்த தலைமுறை மக்கள் 1980 முதல் 2000 இவைகளுக்கு இடையே பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே இவர்கள் பொதுவாக இப்பொழுது 15 முதல் 25 வயது நிரம்பியவர்களாக இருப்பார்கள் செய்தி சேவை என்பதை இவர்கள் அதிகாலை செய்தித்தாள் மூலம் பெறுவதில்லை இவர்களுக்கு வழங்கப்படும் செய்தி சேவை என்பது பெரும்பாலும் தொலைபேசி வழியாக கிடைக்கிறது மேலும் ஒரு நாளில் அவர்கள் விரும்பிய நேரத்தில் அவர்கள் விரும்பிய தொகுதியில் தகவல்களை பெறுகிறார்கள் எனவே மாலை நேரங்களில் இவர்களுக்கு கிடைக்கும் தகவல் பொழுதுபோக்கு அம்சங்கள் பற்றியும் காலையில் இவர்களுக்கு வழங்கப்படும் தகவல் இன்றைய வணிக வர்த்தகம் பற்றியதாகவும் மற்ற வியாபாரம் மற்றும் அரசியல் நிகழ்வுகளாக இருக்கின்றன மதிய நேரத்தில் வணிகம் மற்றும் வியாபாரம் சார்ந்த தகவல்கள் பற்றிய தகவல்கள் வழங்கப்படுகின்றன எனவே பல்வேறு வழிகளில் செய்தி சேவை பல்வேறு ஊடகங்கள் மூலமாக வழங்கப்படுகிறது நீங்கள் இந்த படத்தில் காண்பது போல ப்ராடக்ட் மற்றும் அவை வழங்கும் சேவைகளும் இதனோடு அமைந்திருக்கின்றன இந்த வகையில் எண்ணிலடங்காத புதிய சேவைகளை வழங்குவதில் புதிய வியாபார மாதிரிகளை திரைப்படங்கள் வழங்குவதிலும் பார்க்க முடியும் தொடக்கத்தில் திரைப்பட சேவை என்பது ஸ்டுடியோ போன்றவைகளில் உருவாக்கப்பட்டு பின்பு அவை பெரிய ரீல் பெட்டிகளில் அடைக்கப்பட்டு இந்த ரீல் பெட்டிகள் அனைத்தும் நேரடியாக ஒவ்வொரு திரையரங்கிலும் வழங்கப்பட்டு அவை திரைகளில் பிரதிபலித்து ஓடுவதை பார்க்க மக்கள் திரையரங்கம் சென்றனர் ஆனால் இன்றோ திரைப்படங்கள் அனைத்தும் ஒரு தொகுப்புகளாக மாறி இணையதளம் மூலம் வாடிக்கையாளர்கள் வைத்துள்ள கருவிகளில் அதாவது டிவி கம்ப்யூட்டர் கைக்கொள்ளும் டப்லட் அல்லது திறன்பேசி இவைகள் மூலம் வழங்கப்படுகின்றன இவைகளில் ப்ராடக்ட் எங்கு இருக்கிறது சேவைகள் எங்கு இருக்கிறது எங்கிருந்து அவை கிடைக்கின்றன இது போன்றவற்றில் டெலிவரி என்பதே ஒரு பிராண்டாக மாறிவிடுகிறது எவ்வாறெனில்உதாரணமாக தொடர்ச்சியாக உங்கள் காதுகள் வழியாக வழங்கப்படும் இசை என்பதே ஒரு ப்ராடக்ட் ஆகிவிடுகிறது எனவே பையில் இருக்கும் சாதனத்தின் மூலமாக இசை சேவையை தொடர்ச்சியாக நாள் முழுவதும் இளைஞர்கள் காதுகளில் பொருத்திக்கொண்டு பெறுவதை நம்மால் பார்க்க முடியும் மேலும் ரேடியோ தொலைக்காட்சி சேவை போன்றவை ஒரு குறிப்பிட்ட வரைமுறை நிலையிலேயே இருந்துவந்தன அவ்வாறு இருந்தவைகள் அனைத்திற்கும் இந்த புதிய வியாபார மாதிரி பெரும் இடையூறாக மாறியுள்ளது உங்களுக்கு முன் தற்போதுள்ள நெட்பிளிக்ஸ் ஸ்பாட்டிபை பான்டோரா போன்ற சேவைகள் உங்களில் சிலரது நாடுகளில் வழங்கபடாமலும் சிலர் இந்த சேவையை நாடுமுழுவதும் அனுபவித்து வருகின்றனர் நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால் இந்த சேவை பற்றிய தகவல்களை தேடுங்கள் அதற்காக கூகுள் செய்து இவற்றைப் பற்றிய பல்வேறு கட்டுரைகள் மற்றும் இவர்களின் வலைதளங்களில் உள்ள சேவை தகவல்களை பாருங்கள் இவைகளைக் கொண்டு எந்த வகையிலான விநியோக முறை இவர்களின் வியாபாரத்திற்கு ஒரு மதிப்பு முன்மொழிவை ஏற்படுத்துகிறது என்று புரிந்து கொள்ள முயற்சியுங்கள் இந்த வகையான விற்பனை மாதிரிகள் ஒரு பத்து வருட காலத்திற்கு முன்பு இல்லை அதேபோல யூ டியூப் மூலமாக வழங்கப்படும் இந்த விரிவுரையை நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் வெவ்வேறு வகையான உபகரணத்தின் மூலம் பயன்படுத்த முடிவது பழைய விற்பனை மாதிரிகளின் சேவைகளுக்கு பெரிய இடையூறாக உள்ளது முன்பு என்னுடைய வகுப்பிற்கு ஐஐடி போன்ற கல்வி நிறுவனங்களில் செங்கல் மற்றும் சிமென்ட் கொண்டு கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகளில் மேசை மற்றும் நாற்காலிகளில் என்னுடைய வகுப்பிற்கு வந்து தான் பார்வையாளர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் தற்போது உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரஅளவிலான கல்வி சேவை பெற நீங்கள் அங்கு வந்து பெற வேண்டும் மேலும் இந்த வியாபர சேவையை வகுப்பறையில் வழங்கும் பொழுது இதனை 200 அல்லது 300 பார்வையாளர்களுக்கு மட்டுமே வழங்க முடியும் ஆனால் நமது கோர்ஸில் இப்பொழுது ஆயிரத்திற்கும் அதிகமான பார்வையாளர்கள் உள்ளனர் மேலும் இவர்கள் அனைவரும் ஒரே சமயத்தில் அல்லது வெவ்வேறு சமயங்களில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் அவர்களுக்குள் உரையாடுகின்றனர் இவ்வாறான இந்த சேவை எவ்வாறு பிறந்தது என்றால் வித்தியாசமான விநியோக முறை காரணமாக பரிவர்த்தனை செலவு மிகக் குறைவாக உள்ளது மேலும் பணம் சாராத மற்ற தன்மைகளான நேரம்முயற்சி போன்றவைகளும் கணிசமாக குறைந்து உள்ளன எனவே முன்பு தபால் சேவைகளை வழங்கி வரும் DHL அல்லது பெடரல் எக்ஸ்பிரஸ் அல்லது ஸ்பீட் போஸ்ட் போன்ற நிறுவனங்களும் சரி ஸ்டார்பக்ஸ் காபி கபே டே போன்ற நிறுவனங்களும் சரி தங்களது வியாபாரத்தை பெரிதாக்கி கொள்வதற்கு பல வருடங்கள் எடுத்துக் கொண்டனர் உதாரணமாக ஒரு நகரத்தில் இருந்து மற்றொரு நகரத்திற்கு செல்வது ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு செல்வது போன்றவைககளை செய்வதற்கு பல வருடங்கள் எடுத்துக் கொண்டனர் ஆனால் தற்போது உள்ள விநியோக முறை காரணமாக மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான சேவை மாதிரிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன இனி ஆர்வத்தை தூண்டக்கூடிய இவ்வாறான பழைய வியாபார மாதிரிகளில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் பற்றி பார்க்கலாம் உதாரணமாக இந்த இணையவழி குரல் சேவை என்பது சில வருடங்களுக்கு முன்பு வரை நம்பகத்தன்மைஉடையதாக இல்லை இவைகளை உபயோகிக்கும் வாடிக்கையாளர்கள் தங்களது நண்பர் மற்றும் குடும்ப உறுப்பினர் போன்றவர்களுடன் விவாதிப்பது போன்றவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தி வந்தனர் ஆனால் இன்றோ ஸ்கைப் போன்ற சேவைகளை பயன்படுத்தி பல முக்கியமான வியாபார மாநாடுகள் மற்றும் அதி முக்கியத்துவம் வாய்ந்த வியாபார முடிவுகள் போன்றவை இவைகளில் எடுக்கப்பட்டு வருகின்றன எனவே இந்த தகவல் தொழில்நுட்பத் துறை சார்ந்த இந்த வியாபார மாதிரிகள் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து வெவ்வேறு வடிவமைப்பில் வளர்ந்து வருகின்றன அமெரிக்க இசைத்துறை நிறுவனத்தால் American music industry வெளியிடப்பட்ட இந்த வரைபடத்தை நீங்கள் இங்கு பார்க்கலாம் இதில் வினயல் இசை தகடுகள் மூலம் இசை விற்பனை செய்யப்பட்டு 1970 களில் இறுதியில் உச்சத்தில் இருந்தன அதன்பின் அதாவது 1973 முதல் 1988 இந்த காலகட்டத்தில் கேசட்டுகள் உச்சத்தில் இருந்தன வினயல் இசை தகடுகள் 1979 வரையிலும் கேசட்டுகள் 2000 ஆண்டுவரை அதாவது 20 ஆண்டு வரையிலும் CD பத்தாண்டுகளுக்கும் இருந்து வந்துள்ளன ஆனால் இன்றைய டிஜிட்டல் தொழில்நுட்ப அடிப்படையில் வழங்கப்படும் இசைக்கு கேசட் சிடி போன்றவைகளின் உதவியின்றி வலைதளத்தில் ஒரு விரலின் அசைவில் நமக்கு கிடைக்கின்றன எனவே இவைகளின் வாழ்க்கை சுழற்சி என்பது வேகமாக மாறி வருகிறது இந்த வடிவிலான இசை எத்தனை வருடங்களுக்கு இருக்கும் என்பது நமக்குத் தெரியாது அடுத்த வருடம் இந்த இசை அமைந்துள்ள விதம் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடையலாம் இனி இவ்வாறு நடப்பதை பற்றி அறிந்து கொள்ள நமது பழைய வியாபார சேவை மாதிரி கட்டமைப்பிற்கான சர்வீஸ் பிலௌவர் மாடல் என்பதைக் கொண்டு பார்க்கலாம் நீங்கள் இதன் மேல் இங்கு பார்ப்பது போல தகவல் செயல்பாட்டு முறை information processingஎன்ற இவை நமது புத்தகத்தில் ஐந்தாவது பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளன இவை சேவை வினியோகிக்கும் முறை பற்றி நமக்கு தெரிவிக்கின்றன இவைகளில் கண்களால் கண்டு உணரக்கூடிய செயல்பாட்டு முறைகளும் அதாவது சேவைகளுக்கான ரசீதுஇடுதல் பணப்பரிமாற்றம் பொருள்களை வாங்குவதற்கு முன் கொடுக்கப்பட வேண்டிய தகவல்கள் உரையாடல்கள் இவை அனைத்தும் ஒரு வகையில் நேரடியாக நடந்து வந்தன இந்த சேவைகளை வழங்குவதற்கான வினியோக முறை என்பது நேரடியாகவும் சில சமயங்களில் தொலைபேசி போன்றவைகளின் மூலமாகவும் வழங்கப்பட்டன ஆனால் இன்று எடுத்துக்காட்டாக ஒரு ஹோட்டலில் தங்குவதற்கான சேவையைப் பெறுவதற்குநீங்கள் அங்கு சென்று தங்குவது என்பதை தவிர மற்ற அனைத்து சேவைகளும் மெய்நிகர் சேவை முறையில் அமைந்துள்ளன அதாவது ஹோட்டல் பற்றிய தகவல்கள் எந்த ஹோட்டல்களை தேர்ந்தெடுப்பது என்பது பற்றிய உரையாடல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹோட்டல்களில் நீங்கள் விரும்பிய படுக்கை வசதி நீங்கள் விரும்பும் விதத்தில் ரூம் வசதி மற்றும் தங்குவதற்காக செலுத்தப்பட வேண்டிய ரசீது தொகை இவை அனைத்தையும் நீங்கள் நேரடியாக செய்ய வேண்டியதில்லை மேலும் இவைகளில் அடிப்படையாக வழங்கப்படும் சேவைகளான வாடிக்கையாளரின் உடமைகளை பாதுகாப்பது மற்றும் ஹோட்டல்களில் தங்கும் பொழுது சில பொருட்களை வாங்குவது போன்றவை மட்டுமே நேரடியான செயல்பாடுகளாக அமைகின்றன இவை தவிர மற்ற சேவைகள் அனைத்தும் இணையதளம் வாயிலாக நம்மால் செய்து கொள்ள முடியும் எனவே இணையதளம் மூலமாக வழங்கப்படும் சேவைகளில் எழும் பிரச்சனை பற்றி விரிவாக இனி விவாதிக்கலாம் இ சேவைகள் மூலமாக பல்வேறு வகையான வியாபார மாதிரிகள் மூலம் வழங்கப்படும் சேவை மற்றும் சேவையின் தன்மைகள் மற்றும் சேவைகளை எவ்வாறு சிறப்படையும் வகையில் மேற்கொள்வது போன்றவற்றை இனி பார்க்கலாம் இனி அடுத்ததாக ஏற்கனவே இருந்து வரும் முறைகளில் பல்வேறு வகையான சேவைகளை பார்க்கலாம் இவ்வாறு வழங்கப்படும் சேவைகளில் சேவைகளை பெற வாடிக்கையாளர் சேவையை வழங்கும் நிறுவனத்திற்கு செல்வதை இரண்டாகப் பிரிக்கலாம் அவை சிங்கிள் சைட் அல்லது மல்டிபிள் சைட் என்பவைகளாகும் இதில் சிங்கிள் சைட் என்பவைகளுக்கு எடுத்துக்காட்டாக திரையரங்கம்முடி திருத்தும் நிலையம் போன்றவற்றையும் மல்டிபிள் சைட் என்பவைகளுக்கு எடுத்துக்காட்டாக பேருந்து நிலையம் ரயில் நிலையம் துரித உணவகங்கள் போன்றவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம் இவைகளில் வாடிக்கையாளர்கள் ஒரே வகையான சேவையைப் பெறுவதற்கு பல்வேறு இடங்களுக்கு செல்கின்றனர் அடுத்ததாக சேவை வழங்கும் நிறுவனங்கள் தமது சேவையை நேரடியாக வழங்குவதற்கு வாடிக்கையாளர்களை நோக்கி செல்லலாம் உதாரணமாக உங்களது வீட்டிற்கான வண்ணப்பூச்சு சேவைஉங்கள் கார் சுத்தப்படுத்துதல் அதேபோல இவற்றில் சேவை நிறுவனம் பல்வேறு வாடிக்கையாளர்களை நேரடியாக சென்று வழங்கும் சேவைகள் மல்டிபிள் சைட் என்பவைகளாக தபால் சேவைகள்வங்கிக் கிளை சேவை போன்றவற்றைச் சொல்லலாம் சிலசமயங்களில் சேவை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் இருவருமே நேரடியான முறையில் சந்திக்காமல் சேவைகளை பெறலாம் உதாரணமாக உங்கள் வீட்டு வண்ணப்பூச்சு வேலைகளுக்கு நீங்கள் மேற்கொள்ளும் கிரெடிட் கார்டு பரிவர்த்தனை அல்லது சில வீடுகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் எப்எம் ரேடியோ சேவைகள் முதல் செயற்கைக்கோள் மூலமாக ஒளிபரப்பு செய்யப்படும் சேவைகளான தொலைபேசி சேவைகள் மற்றும் கைப்பேசி தொடர்புகள் போன்றவற்றைச் சொல்லலாம் எனவே ஏற்கனவே வழங்கப்படும் சேவைகள் மற்றும் ஹைபிரிட் சேவைகளில் வாடிக்கையாளர் சேவை பெற விரும்பும் சேவை ஊடகங்கள் அடிப்படையில் சேவை கட்டமைப்புகள் உருவாகின்றன எனவே சிக்கலான இவைகளுக்கு அதிக பாதுகாப்பு தேவைபடுகிற சேவைகளுக்கு நேரடி விநியோக முறை விரும்பப்படுகிறது அதற்கு எடுத்துக்காட்டாக மருத்துவ பரிந்துரைமேலாண்மை ஆலோசனை போன்றவற்றை சொல்லலாம் அடுத்த வகுப்புகளில்இவைகளிலும் எவ்வாறு புதிய விற்பனை மாதிரிகள் உருவாக்கப்படுகிறது என்பது பற்றி பார்க்கலாம் சில சமயங்களில் சமுதாயத்தில் தேவை உள்ளவர்கள் உதாரணமாக மூத்த குடிமக்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக நேரடியாக சேவைகளை வழங்கும் முறை இருந்து வருகிறது ஆனால் இந்த சேவைகளை பெறும் வாடிக்கையாளரின் சௌகரியம் என்பது பெரிதும் சேவை பெறும் முறையை தீர்மானிக்கிறது இதன்காரணமாக வியாபார சேவை விநியோகத்திற்கான பரிவர்த்தனை செலவு குறைகிறது மற்றும் பணம் சாராத மற்ற தன்மைகளான நேரம் சௌகரியம் போன்றவைகளும் மேம்படுகின்றன இனி அடுத்த வகுப்பில் நேரடி விநியோக முறை வடிவமைப்பில் உள்ள சிக்கல்கள் மற்றும் சவால்களைப் பற்றி பார்க்கலாம் மேலும் இவை தவிர சைபர் சர்வீஸ் அல்லது இ சர்வீஸ் போன்றவற்றை எவ்வாறு முறைப்படுத்தி இவைகளில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வுகள் என்ன என்பது பற்றியும் பார்க்கலாம்